நானும் டாக்டர் கமலிகா தத்தா kamalika datta வும் இணைந்து நடத்தும் இந்த பாடத்திட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த பாடத்திட்டத்தில் எம்பெடெட் சிஸ்டம்ஸ் EmbeddedSystem வடிவமைப்பின் பல்வேறு அம்சங்களைப் பற்றி பேசுவோம் குறிப்பாக சில வடிவமைப்பு எடுத்துக்காட்டுகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் முதன்மையாக இரண்டு வெவ்வேறு எம்பெடெட் சிஸ்டம்ஸ் EmbeddedSystem தளங்களுடன் செயல் விளக்கங்களை செயல்படுத்த உள்ளோம் ஒன்று எஆர்எம் ARM அடிப்படையிலான போர்டுboard மற்றொன்று ஆர்டினோ யூனோ Arduino Uno அடிப்படையிலான போர்டு board ஆகும் இப்போது நாம் உண்மையான சோதனையை தொடர்வதற்கு முன்பு நமக்கு ஏன் ஒரு எம்பெடெட் சிஸ்டம் embedded system தேவை எம்பெடெட் சிஸ்டம் embedded system ன் முக்கிய பண்புகள் என்ன இதன் வடிவமைப்பு மாற்றுகள் என்ன இதில் உள்ள சில பாடப்பொருள் கோட்பாடுகளின் பின்னணியில் உள்ள சில உந்துதல்கள் என அனைத்திற்கும் பதில்கள் இருப்பது நல்லது எனவே இந்த சூழலில் இந்த பாடத்தின் முதல் விரிவுரை எம்பெடெட் சிஸ்டம்ஸ் Embedded Systems அறிமுகம் என்ற தலைப்பில் உள்ளது இங்கே நாம் முதன்மையான எம்பெடெட் சிஸ்டம்ஸ் Embedded Systems கள் பற்றியும் அடிப்படையில் அதில் உள்ளது என்ன மற்றும் சில பொதுவான அப்ப்ளிகேஷன் application கள் பற்றியும் பேச உள்ளோம் மேலும் எம்பெடெட் சிஸ்டம்ஸ் Embedded Systems அமைப்புகளுக்குள் பொதுவாக என்ன வகையான வழக்கமான துணை அமைப்புகள் உள்ளன என்பதையும் பார்க்க உள்ளோம் மேற்கூறிய அனைத்தும் இந்த பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக நாம் விவாதிக்க வேண்டிய சில விஷயங்கள் ஆகும் நான் வலியுறுத்த விரும்பும் முதல் விஷயம் என்னவென்றால் நாம் ஒரு கம்ப்யூட்டிங் computing யுகத்தில் பிறந்து வளர்ந்திருப்பதுதான் மிகவும் அதிர்ஷ்டசாலியாவோம் நாம் எங்கள் பிறப்பிலிருந்து உங்களில் பலர் உங்களைச் சுற்றியுள்ள கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் computer systems களைப் பார்த்திருக்கிறார்கள் ஆனால் நிச்சயமாக இந்த காட்சி 4 அல்லது 5 டீக்கேட் decade ளுக்கு முன்னர் இருந்ததில்லை எலக்ட்ரானிக்ஸ் electronics கம்ப்யூட்டிங் சிஸ்டம்ஸ் computing systems குறைந்த சக்தி சாதனங்கள் ஆகியவற்றின் அற்புதமான பெருக்கம் ஏற்பட்டுள்ளது மேலும் பல ஆண்டுகளாக பல்வேறு வகையான முன்னேற்றங்கள் நிகழ்ந்துள்ளன நான் வலியுறுத்த விரும்பும் முதல் விஷயம் என்னவென்றால் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் computer systems கள் இன்று எல்லா இடங்களிலும் உள்ளன நீங்கள் ஒரு தொழில்நுட்ப சூழலில் இருந்தோ ஆய்வகத்தில் இருந்தோ கல்லூரியில் இருந்தோ தூக்கத்திலிருந்து எழுந்ததும் உங்கள் இல்லத்தில் இருந்தோ பேசவில்லை நாம் அனைவரும் வளர்ந்த சூழல் இது பாரம்பரியமாகச் சொல்வதானால் டெஸ்க்டாப் desktop லேப்டாப் laptop சர்வர் server போன்ற கம்ப்யூட்டர் computer களை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் அவை வழக்கமானவை சில மிகவும் உணர்வு பூர்வமானவை டெஸ்க்டாப் desktop கம்ப்யூட்டர் computer கள் பொதுவாக இயந்திரங்கள் நீங்கள் அதன் மூலம் கம்ப்யூட்டிங் computing ஐ கற்றுக்கொண்டீர்கள் இன்று லேப்டாப் laptop கள் மிகவும் மலிவு விலையில் மாறிவிட்டன நம்மில் பெரும்பாலோர் தங்கள் தனிப்பட்ட லேப்டாப் laptop களை வைத்திருக்கிறோம் எனவே டெஸ்க்டாப்பு desktop கள் முன்பு கொண்டிருந்த பங்கை லேப்டாப் laptop கள் மாற்றியமைக்கின்றன மொபைல் போன் mobile phone களைப் பற்றி பேசுவதென்றால் இது மிகவும் குறைத்து மதிப்பிடப்பட்ட கம்ப்யூட்டிங் டிவைஸ் computing deviceஆகும் இன்று ஒரு மொபைல் ஃபோனுக்குள் இருப்பதையும் 30 முதல் 35 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கம்ப்யூட்டர் computer களின் கணக்கீட்டு திறனுடன் நீங்கள் ஒப்பீடு செய்யுங்கள் ஒரு மொபைல் ஃபோனுக்குள் இருக்கும் ப்ராசஸஸ் processes களை ஒப்பீடு செய்தால் அந்த நாட்களில் பெரிய கணினி அமைப்புகளில் நீங்கள் பயன்படுத்தியதை விட 1 மில்லியன் million மடங்கு அதிக சக்தி வாய்ந்தவை மேலும் அதனையே அந்த நாட்களில் பெரிய கம்ப்யூட்டர் சிஸ்டம் computer system களில் நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் சில குறிப்பிட்ட அப்ளிகேஷன் application களுக்கு நாம் பயன்படுத்தும் மொபைல் போன் mobile phone கள் போன் phone ஆகப் பயன்படுத்த செய்திகளை அனுப்புவதற்கு பயன்படுகிறது நிச்சயமாக பொழுதுபோக்கு நோக்கங்களுக்காக நாம் வீடியோ video வைப் பார்க்கலாம் இன்டர்நெட் internet ஐ பிரௌஸ் browse செய்யலாம் மேலும் பல புதிய பயன்பாடுகளை இன்று நீங்கள் மொபைல் போன் mobile phone களில் இயக்கலாம் ஆனால் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் இன்னொரு வகையான கம்ப்யூட்டர் சிஸ்டம் computer system நம்மிடமிருந்து பெரும்பாலும் மறைக்கப் படுகிறது மறைக்கப்படுவதன் அர்த்தம் என்னவெனில் அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் computer system களை நாம் மீண்டும் பார்க்க முடியாது டெஸ்க்டாப் desktop மூலம் கணக்கிட முடியும் மடிக்கணினி laptop மூலம் கணக்கிடலாம் ஒரு மொபைல் போன் mobile phone ம் கூட சில அர்த்தங்களில் கம்ப்யூட் compute செய்ய முடியும் என்பது தங்களுக்குத் தெரியும் ஆனால் நீங்கள் ஒரு ரெபிரிஜிரேட்டர் refrigerator ப் பார்த்தாலோ ஏர் கண்டிஷனிங் மெஷின் air conditioning machine ஐப் பார்த்தாலோ அவை ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் computer system போல இருக்கிறதா இல்லை ஆனால் அந்த மெஷின் machine க்குள் சில கம்ப்யூட்டிங் பிரைன் computing brain மறைக்கப்பட்டுள்ளது அதைத்தான் நான் மறைக்கப்பட்ட விஷயம் என்று குறிப்பிடுகிறேன் இவை நம் அன்றாட வாழ்க்கையில் பொதுவாகவும் பரவலாகவும் எல்லா இடங்களிலும் இருக்கின்றன நான் சொல்ல விரும்பும் விஷயம் என்னவென்றால் அவை உருவாக்கப்பட்ட சூழலில் மறைக்கப்பட்டுள்ளன இப்போது இத்தகைய சிஸ்டம்ஸ் systems கள் பாரம்பரியமாக எம்பெடெட் சிஸ்டம்ஸ் Embedded Systemsஎன குறிப்பிடப்படுகின்றன இவை கம்ப்யூட்டிங் சிஸ்டம்ஸ் computing systems என்று பொருள் படுகிறது ஆனால் அவை சூழலுக்குள் எம்பெட்டெட் embedded செய்யப்பட்டுள்ளது சூழல் என்ற சொல் மூலம் நாம் நம்மை சுற்றியுள்ள அல்லது உண்மையில் சிஸ்டம் system வடிவமைக்கப்பட்ட காட்சியைக் குறிக்கிறது மீண்டும் ஒரு ஏர் கண்டிஷனிங் Air Conditioning மெஷின் machine உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் ஒரு ஏசி மெஷின் AC Machine பொதுவாக ஒரு அறைக்குள் வைக்கப்பட்டிருக்கும் இப்போது கம்ப்யூட்டிங் சிஸ்டம்ஸ் computing systems ஆனது ஒரு ஏசி மெஷின் AC Machine ற்குள் வைக்கப்பட்டிருக்கும் இந்த கம்ப்யூட்டிங் சிஸ்டம்ஸ் computing systems திற்கு ஏசி மெஷின் AC Machine சூழல் ஆகும் ஏசி மெஷின் AC Machine க்கு வெளியே யாருடனும் இது தொடர்பு கொள்ளாது ஏசி மெஷின் AC Machine ஐ கட்டுப்படுத்துவதற்கான பொறுப்பு இது உங்கள் ரிமோட் கன்ட்ரோல் remote control ல் நீங்கள் எதை அழுத்தினாலும் அதற்கு பதிலளிக்கும் பொறுப்பு ஏசி மெஷின் AC machine க்கு சில கட்டளைகளாக வழங்குவது மற்றும் பல பொறுப்புகள் உண்டு இந்த வகையான கமன்ட்ஸ் commands களுக்குத்தான் உள்ளே இருக்கும் கம்ப்யூட்டிங் சிஸ்டம்ஸ் computing systems கள் பதிலளிக்க வேண்டும் எம்பெடெட் சிஸ்டம்ஸ் Embedded Systems என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் கொடுத்தேன் எனவே இப்பொழுது அது உங்களுக்கு ஓரளவு தெளிவாக புரிந்து இருக்கும் எம்பெடெட் சிஸ்டம்ஸ் Embedded Systems என்பது மற்ற சிஸ்டம்ஸ் systems களுக்குள் பொருத்தப்பட்ட கம்ப்யூட்டர் computer கள் ஆகும் இப்போது வலது பக்கத்தில் நான் சில படங்களை கொடுத்துள்ளேன் இதில் நீங்கள் ஒரு வாஷிங் மெஷின் washing machine ஒரு ரெபிரிஜிரேட்டர் Refrigerator ஒரு லேசர் பிரிண்டர் laser printer ஒரு டிஜிட்டல் கேமரா digital camera ஒரு ஆட்டோமொபைல் automobile மற்றும் இங்கே நீங்கள் வானத்தில் பறக்கும் ஏவுகணையைக் காணலாம் இவை அனைத்தும் எம்பெடெட் சிஸ்டம்ஸ் Embedded Systems சார்ந்த எடுத்துக்காட்டுகள் அவை மிகவும் சக்திவாய்ந்த கம்ப்யூட்டிங் சிஸ்டம்ஸ் computing systeme கள் அல்லது அவற்றில் உள்ள சாதனங்கள் ஆகும் நிச்சயமாக இந்த கம்ப்யூட்டிங் சிஸ்டம்ஸ் computing systeme களின் சக்தி குறிப்பிட்ட பயன்பாடுகளைப் பொறுத்தது சில பயன்பாடுகளுக்கு உங்களுக்கு அதிக கம்ப்யூட்டிங் computing சக்தி தேவைப்படாது ஆனால் மிசையில் missile போன்ற ஒரு சிஸ்டம் system த்திற்கு நிறைய கம்பியூட்டேஷன்ஸ் computations கள் நிகழ்நேரத்தில் நடைபெற வேண்டும் மிசையில் missile அதன் ட்ராஜெக்டரி trajectory ல் புளோஷ் flows ஆவதால் என்விரான்மெண்ட் environment ல் இருந்து தொடர்ச்சியான பீட்பேக் feedback கள் பெறவேண்டும் மேலும் சில சரியான நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலம் அதாவது மிசையில் missile ன் சரியான பாத் path ஐ பின்பற்றி டார்கெட் target ஐ ஒரு துல்லியமான வழியில் தாக்க முடியும் எனவே இது சூழலை பொறுத்தது இப்போது இந்த பிற அமைப்புகள் எதையும் குறிக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட வழியில் வரையறை செய்வது மிகவும் கடினம் ஆனால் விரிவாகப் பேசினால் இந்த பிற அமைப்புகள் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டிங் சிஸ்டம் computing system என்று சொல்லலாம் ஆனால் அவை டெஸ்க்டாப் desktop லேப்டாப் laptop சர்வர்கள் server போன்ற வழக்கமான கம்ப்யூட்டர்ஸ் computers கள் அல்ல இவற்றில் எந்த ஒரு கம்ப்யூட்டிங் சிஸ்டம்ஸ்somputing systems ஐயும் சாராத எங்காவது உட்கார்ந்து சூழலுடன் பணிபுரிபவர்களை எம்பெடெட் சிஸ்டம்ஸ் Embedded Systems என வகைப்படுத்தலாம் சில பொதுவான எடுத்துக்காட்டுகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன பயன்பாடுகளைப் பொறுத்து ப்ராசெஸஸர் processor மிகவும் எளிமையானது மற்றும் மலிவானது பல சாதனங்கள் இருப்பதால் மீண்டும் ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்கிறோம் மைக்ரோவேவ் ஓவென் microwave oven ஐ வாங்க நீங்கள் சந்தைக்குச் சென்றால் அவைகள் ரூ 3000 முதல் அதிக விலைகளில் பல மாடல்களில் கிடைக்கிறது ஒப்பிடுகையில் அவை மிகவும் மலிவானது மேலும் மைக்ரோவேவ் ஓவென் microwave oven க்குள் எம்பெடெட் ப்ராசெஸஸர் embedded processor கள் பொருத்தப்பட்டும் வந்துள்ளன மைக்ரோவேவ் ஓவென் microwave oven க்குள் பொருத்தப்பட மிகவும் சக்திவாய்ந்த பென்டியம் ப்ராசெஸஸர் pentium processor கள் தேவைப்படுவதால் அந்த பென்டியம் ப்ராசெஸஸர் pentium processor ஐ சார்ந்து அதன் விலையானது அனைத்து பாகங்கள் மற்றும் சாதனங்கள் உட்பட 5000 ரூபாயாக இருக்கும் இது பொருளாதார ரீதியாக சாத்தியமில்லை பயன்பாடுகளைப் பொறுத்து அவை மிகவும் மலிவாக இருக்க வேண்டும் இன்று உலகெங்கிலும் மிகப் பெரிய எண்ணிக்கையிலான எம்பெடெட் சிஸ்டம்ஸ் embedded systems பொருத்தப்பட்ட பல்வேறு பயன்பாடுகள் வழக்கத்தில் உள்ளன பில்லியன்கள் Billion எண்ணிக்கையிலான பயன்பாடுகள் மில்லியன் million கணக்கிலான வழக்கமான கம்ப்யூட்டிங் யூனிட் computing unit களை கொண்டுள்ளன எனவே இதுபோன்ற எம்பெடெட் embedded கம்ப்யூட்டிங் டிவைஸஸ் computing devices களின் எண்ணிக்கை இன்று வழக்கமான கம்ப்யூட்டிங் யூனிட் computing unit களின் எண்ணிக்கையை விட அதிகமாக உள்ளது பெரும்பாலான எம்பெடெட் சிஸ்டம்ஸ் embedded systems களில் சில பொதுவான அம்சங்கள் உள்ளன அவற்றில் சிலவற்றை தற்பொழுது பார்ப்போம் முதல் விஷயம் என்னவென்றால் அவை சிறப்பு நோக்கம் அல்லது ஒற்றை செயல்பாடு அமைப்பு ஆகும் ஏர் கண்டிஷனிங் air conditioning இயந்திரத்தைப் போலவே உள்ளே ஒரு ப்ராசஸர் processor அமைந்துள்ளது அந்த ப்ராசெஸரின் processor ஒரே நோக்கம் ஏசி மெஷின் ac machine சரியாக வேலை செய்கிறதா என்பதை உறுதிப்படுத்துவதே தவிர வேறு ஒன்றும் இல்லை எனவே சில கணக்குகளைச் செய்வதில் மற்றும் கணக்கீடுகளில் உங்களுக்கு உதவ முயற்சிக்கவில்லை என்பதே உண்மை எனவே மேற்கூறிய நோக்கில் இது மிகவும் சிறப்பு நோக்கமாகும் இது பொதுவாக கட்டமைப்பு செய்யப்பட்ட பயன்பாடு தொடர்பான ஒற்றை ப்ரோக்ராம் program ஐ இயக்குகிறது மேலும் இது சூழலில் இருந்து இன்புட் input களை எடுக்கிறது நீங்கள் ஒரு ஏசி மெஷின் AC machine ஐ இயக்குவதை பற்றி நினைக்கிறீர்கள் என்று வைத்து கொள்வோம் சூழலில் இருந்து இன்புட் input கள் என்றால் யூஸர் user கள் ரிமோட் கண்ட்ரோல் remote control வழியாக சில கட்டளைகளை அனுப்ப முடியும் தற்பொழுது ஏசி மெஷின் AC machine கள் தங்களுக்குள் சில சென்சார் sensor களை கொண்டுள்ளன அதன் மூலம் தற்போதைய அறை வெப்பநிலை என்ன தற்போதைய ஈரப்பத நிலை என்ன என்பதை உணர முடியும் அதன்படி இது பல்வேறு துணை அமைப்புகளை மிகவும் உகந்த முறையில் செயல்படுத்த முடியும் ஒரு ரெபிரிஜிரேட்டர் refrigerator ல் பொதுவாக சில கட்டுப்பாட்டு பானெல்ஸ் panels கள் உள்ளன நீங்கள் அங்கு வெப்பநிலை மற்றும் பிற காரணிகளை அமைக்கலாம் இது மீண்டும் பயன்பாட்டைப் பொறுத்தது சூழலின் மூலம் நீங்கள் சில கட்டளைகளை ப்ராசெஸஸர்க்கு processor க்கு அனுப்பலாம் மேலும் ப்ராசெஸஸர் processor அதற்கேற்ப பதிலளிக்கும் மைக்ரோவேவ் ஓவன் microwave oven வாஷிங் மெஷின் washing machine ஏசி மெஷின் AC machine போன்ற சில எடுத்துக்காட்டுகளை நான் கொடுத்திருக்கிறேன் பெரும்பாலான எம்பெடெட் சிஸ்டம்ஸ் embedded systems செலவு ஆற்றல் மற்றும் பாம் பாக்டர்ஸ் form factors களில் மிகவும் இறுக்கமான கட்டுப்பாடுகள் உள்ளன ப்ராசெஸஸர் processor குறைந்த செலவில் இருக்க வேண்டும் இல்லையெனில் சிஸ்டம் system பொருளாதார ரீதியாக சாத்தியமில்லை ப்ராசெஸஸர் processor பவர் சோர்ஸ் power source லிருந்து அல்லது பேட்டரி battery வேலை செய்யும் இடத்திலிருந்தோ அதிக சக்தியை உட்கொள்ளக்கூடாது ப்ராசெஸஸர் processor உங்களிடமிருந்து மறைக்கப்பட்டுள்ளதால் யூஸர் user ஆற்றலைப் பற்றி அதிகம் கவலைப்படக்கூடாது என்று எதிர்பார்ப்பு எழுகிறது மிகவும் ஸ்லீக் sleek ஆக இருக்கும் ஒரு ஏசி மெஷின் AC machine ல் இப்போது நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் computer ஐ உள்ளே வைத்திருக்க முடியாது ஏனெனில் கம்ப்யூட்டர் computer மிகவும் பருமனாகவும் பெரிதாகவும் இருக்கிறது ஆகவே இது உங்கள் ஏசி மெஷின் AC machine ன் அமைப்பினையும் பருமனாகவும் பெரிதாகவும் மாற்றிவிடும் எனவே சிஸ்டம் system த்தைப் பொறுத்து உங்கள் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் computing system மிகவும் கச்சிதமாக இருக்க வேண்டும் பரப்பளவில் எந்தவிதமான அதிகரிப்பும் இல்லாமல் உள்ளே பொருந்த வேண்டும் எனவே குறைந்த செலவு குறைந்த சக்தி சிறிய அளவு ஒப்பீட்டளவில் வேகம் இவையே சில எதிர்பார்க்கும் பண்புகள் ஆகும் மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அது உண்மையான நேர பதிலைக் கொண்டிருக்க வேண்டும் ஏசி மெஷின் AC machine ஐப் பற்றி நீங்கள் நினைக்கும் நேரத்தில் திடீரென்று சில காரணங்களால் அறையின் வெப்ப நிலை அதிகரிக்கிறது வெப்ப நிலையைக் குறைக்க ஏசி மெஷின் AC machine ஹை பவர் high power ல் கம்ப்ரெஸ்ஸரை compressor ஐ இயக்க வேண்டும் எனவே இந்த எக்ஸ்ட்டேர்னல் இன்புட் external input க்கு இது நிகழ்நேரத்தில் பதிலளிக்க வேண்டும் அதை விட்டு 10 நிமிடங்களுக்குப் பிறகு தான் நான் இதற்கு பதிலளிப்பேன் என்று சொல்ல முடியாது ரியல் டைம் real time என்றால் ஒரு இன்புட் input வரும்போதெல்லாம் குறிப்பிட்ட நேரத்திற்குள் சிஸ்டம் system ஆனது அந்த இன்புட் input ற்கு பதிலளிக்க வேண்டும் பெரும்பாலான எம்பெடெட் சிஸ்டம்ஸ் embedded systems கள் நிகழ்நேரத்தில் பதிலளிக்கின்றன அவை இன்புட் input டுகளை சிஸ்டம் system சூழலில் இருந்து எடுத்து கம்ப்யூட்டேஷன்ஸ் computations களை மேற்கொள்ள வேண்டும் டாலரேட் டிலே tolerate delay பயன்பாட்டிலிருந்து பயன்பாட்டிற்கு மாறுபடும் எனவே இவை பொதுவான அம்சங்கள் ஆகும் இப்போது சில வடிவமைப்பு தடைகளும் உள்ளன இவற்றில் சில மிகவும் வெளிப்படை ஆனவை ப்ராசெஸஸர் Processor கண்டிப்பாக குறைந்த விலையில் இருக்க வேண்டும் நீங்கள் அதை மிகவும் விலை உயர்ந்ததாக கண்டிப்பாக மாற்றக்கூடாது ஏனென்றால் அது உங்கள் சிஸ்டம் system த்தின் உள்ளேயே மேலும் எம்பெட்டட் embedded ஆகி இருக்கும் அத்துடன் அதுவும் மிகவும் விலை உயர்ந்ததாக மாறி இருக்கும் அத்தகைய இயந்திரத்தின் உள்ளே நீங்கள் ஒரு அதிநவீன ப்ராசெஸர் Processor ஐ பயன்படுத்த முடியாது ஒரு மைக்ரோவேவ் microwave உள்ளே நீங்கள் பென்டியம் pentium போன்ற ஒரு அதிநவீன ப்ராசெஸர் Processor ஐ வைக்க முடியாது ஏனென்றால் பென்டியம் pentium த்தின் விலை மட்டுமே மிகவும் அதிகமாக உள்ளது குறைந்த மின் நுகர்வு என்பது மிகவும் பொதுவான மற்றொரு சொத்து எலக்ட்ரிக் பவர் electric power லிருந்து செயல்படும் இயந்திரங்கள் கூட ஒரு ரெபிரிஜிரேட்டர் refrigerator யைப் போல நீங்கள் அதை ஆன் செய்து வைத்துவிட்டு வெளியேறினால் அது மிகக் குறைந்த பவர் power யை நுகரும் இரண்டாவதாக பேட்டரி battery யில் செயல்படும் பல கேட்ஜெட்ஸ் gadgets கள் உள்ளன அவைகளுக்கு வெளிப்படையாக சக்தியை நுகர்வது என்பது ஒரு பெரிய பிரச்சினை ஆகும் மேலும் இந்த ப்ராசெஸஸர் Processor கள் மிகவும் எளிமையானவை என்பதால் அவற்றில் உள்ள மெமரி memory ன் அளவும் மிகவும் சிறியது எனவே நீங்கள் எந்த ப்ரோக்ராம் program ஐ எழுதினாலும் நீங்கள் எந்த கம்ப்யூட்டேஷன்ஸ் computations ஐ செய்தாலும் அவை அந்த வரையறுக்கப்பட்ட மெமரி ஸ்பேஸ் memory space ற்குள் பொருந்த வேண்டும் பல அப்ளிகேஷன் application கள் ரியல் டைம் real time ரெஸ்பான்ஸ் response ஐ டிமாண்ட் demand செய்வதை நான் குறிப்பிட்டேன் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் சிஸ்டம் system இன்புட் input களுக்கு பதிலளிக்க வேண்டும் இதுவரை நாம் பேசியவற்றின் அடிப்படையில் எம்பெடெட் சிஸ்டம்ஸ் embedded systems ஐ எவ்வாறு வரையறை செய்ய முடியும் எம்பெடெட் சிஸ்டம்ஸ் embedded systems ஐ மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller அடிப்படையிலான சிஸ்டம்ஸ் systems என்று தளர்வாக வரையறுக்கலாம் பெரும்பாலான எம்பெடெட் சிஸ்டம்ஸ் embedded systems களுக்கு இது பொருந்தும் உள்ளே இருக்கும் ப்ராசெஸஸர் processor குறைந்த செலவு மற்றும் குறைந்த சக்தியில் இருக்க வேண்டும் அதன் அளவு சிறியதாக இருக்க வேண்டும் மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller என்று அழைக்கப்படும் ஒருவித ப்ராசெஸஸர் processor உள்ளது மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller பற்றி இந்த பாடப்பிரிவு முழுவதும் நாம் பேச உள்ளோம் மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller கள் இந்த அளவுகோல்கள் எல்லாவற்றையும் திருப்தி செய்கின்றன எம்பெடெட் சிஸ்டம்ஸ் embedded systems கள் பெரும்பாலானவை மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller களைத் தன்னகத்தே கொண்டுள்ளன அவை ஒரே சிப் chip பில் இயங்கும் முழுமையான கம்ப்யூட்டர் computer கள் போன்றவை உங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ குறிப்பாக ப்ராசெஸஸர் processor மெமரி memory ஐஓ IO எல்லாம் ஒரு சிப் chip ற்குள் உள்ளதால் மிகக் குறைந்த செலவே ஆகிறது எனவே இது ஒரு மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller அடிப்படையிலான சிஸ்டம் system ஆக இருக்க வேண்டுமே அன்றி பொதுவான ஜெனரல் பர்ப்போஸ் general purpose க இருக்கக்கூடாது இது ஒரு பங்க்ஷன் function அல்லது லிமிடெட் செட் ஆப் பங்க்ஷன் limited set of function களின் வரம்பைக் கட்டுப்படுத்த வேண்டும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் இதில் யூசர் user ஆல் ப்ரோக்ராம் program எழுதப்படுவதில்லை லேப்டாப் laptop அல்லது டெஸ்க்டாப் desktop ஐ போல நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் program ஐ எழுதலாம் ஒரு எண்ணின் பாக்டோரியல் factorial கம்ப்யூட் compute செய்ய என் n எண்களின் சம் sum மைக் கம்ப்யூட் compute செய்ய ஒரு ப்ரோக்ராம் program எழுதலாம் ஆனால் எம்பெடெட் சிஸ்டம்ஸ் embedded systems பற்றி நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் ஒரு டிவைஸ் device ற்குள் வைக்கப்பட்ட உங்கள் ஏசி மெஷின் AC machine மட்டுமே ஞாபகத்திற்கு வரும் நீங்கள் வழக்கமாக உங்கள் டேடுடே day to day கம்பியூட்டேஷன் computation க்கு இதைப் பயன்படுத்த வேண்டாம் இதில் நீங்களாகவே ப்ரோக்ராம் program எழுத முடியாது இது தொழிற்சாலையிலையே ப்ரோக்ராம் program செய்யப்பட்டு உங்களிடம் வருகிறது நீங்கள் ப்ரோக்ராம் program ஐ மாற்ற முடியாது இது ஒரு பிக்சட் ப்ரோக்ராம் fixed program சிஸ்டம் நீங்கள் அந்த ப்ரோக்ராம் program ஐ மட்டுமே பயன்படுத்துகிறீர்கள் யூஸர் user ரிமோட் கண்ட்ரோல்ஸ் remote controls மூலம் இன்புட் input களை கொடுக்க முடியும் ஆனால் செயல்பாடுகளை மாற்ற முடியாது எடுத்துகாட்டாக நீங்கள் ஒரு ஏசி மெஷின் AC machine ஐ ஒரு ரூம் ஹீட்டர் room heater போன்ற வேறு ஏதாவது சிஸ்டம் sysem ஆக மாற்ற முடியாது யூஸர் user பொதுவாக சாப்ட்வேர் software ல் எந்த மாற்றங்களையும் செய்ய முடியாது ஆனால் நிச்சயமாக இப்போதெல்லாம் சிஸ்டம்ஸ் systems கள் மிகவும் அதிநவீனமாக வருகின்றன உங்கள் டிவி செட்ஸ் TV sets களுடன் நீங்கள் பயன்படுத்தும் செட் டாப் பாக்ஸ் set of box ஐப் பற்றி நினைக்கிறீர்கள் செட் டாப் பாக்ஸ் set of box ம் எம்பெடெ ட் சிஸ்டம் embedded system மின் அங்கமே அவற்றில் மிகவும் சக்திவாய்ந்த ப்ராசசர் processor உள்ளது தற்பொழுது சில ப்ரோக்ராம் program களைப் பார்க்கும்போது அல்லது நீங்கள் அதை ஸ்விட்சிங் switching செய்யும்போது அப்டேட்ஸ் updates களை டவுன்லோட் download செய்ய சொல்லுவதை சில நேரங்களில் நீங்கள் கவனித்திருக்கலாம் செட் டாப் பாக்ஸ் set of box க்குள் இயங்கும் சாப்ட்வேர் software ம் அவ்வப்போது சர்வீஸ் ப்ரொவைடர் service provider ஆல் அப்டேட் update செய்யப்படும் அந்த வசதி செட் டாப் பாக்ஸ் set of box க்கு வழங்கப்படுகிறது விண்டோஸ் Windows போன்ற உங்கள் ஸ்டாண்டர்ட் standard ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ் operating systems போலவே சில அப்டேட் update களை அடிக்கடி இன்ஸ்டால் install செய்ய வேண்டும் அதாவது உங்களிடம் இருக்கும் சாப்ட்வேர் software ஐ சில யோசனைகளால் சிறப்பாகச் செய்ய உங்களுக்கு சில மாற்றங்கள் தேவை எனவே பொதுவாக உங்கள் வாஷிங் மெஷின் washing machine ரெபிரிஜிரேட்டர் refrigerator அல்லது ஒரு கார் car ஐ ப்ரோக்ராம் program செய்ய முடியாது ஆனால் ஒருவேளை அடுத்த தலைமுறை எம்பெட்டட் சிஸ்டம் embedded system வரும்பொழுது நீங்கள் அவற்றையும் ப்ரோக்ராம் programசெய்ய முடியும் நீங்கள் ஒரு வெஹிகிள் vehicle ஐ ஓட்டும்போது அதைப் போல ப்ரோக்ராம் program செய்து உங்கள் தேவைக்கேற்ப கஸ்டமைஸ் customize செய்துகொள்ளலாம் ஆனால் இன்றைய நிலவரப்படி சிஸ்டம்ஸ் systems கள் யூஸர் user களுக்கு வரையறுக்கப்பட்ட தேர்வுகளோடு வருகின்றன யூஸர் user குறிப்பிடும் சில விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் அனைத்தும் இல்லை இது எம்பெடெட் சிஸ்டம் embedded system திட்ட வரைபடம் எம்பெடெட் embedded கம்ப்யூட்டர் computer நடுவில் அமைந்துள்ளது அதில் சில ஹார்ட்வர் hardware மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller மற்றும் அதன் சாப்ட்வேர் software மூலம் இயங்கும் சில ப்ரோக்ராம் program கள் உள்ளன இது சில சென்சார் sensor கள் மூலம் இன்புட் input களை எடுக்கும் அத்துடன் இது சில அவுட்புட் output கள் மூலம் கட்டுப்படுத்தும் மேலும் இதில் சில சுவிட்சு switch கள் சில சிறிய கீ போர்டு keyboard கள் சில டச் சென்சார் touch sensor கள் யூசர் இன்டெர்பேஸ் user interface ஆக செயல்படுவதன் மூலம் அநேகமாக ரிமோட் கண்ட்ரோல் remote control செயல்பாடு இருக்கலாம் இவை அனைத்தும் யூசர் இன்டெர்பேஸ் user interface மற்றும் பிற சப்ஸிஸ்டெம்ஸ் subsystems களுக்கான சில லிங்க் link களை கொடுக்கின்றன இது எம்பெடெட் சிஸ்டம் embedded system த்தின் பொதுவான திட்டத்தை சார்ந்ததாகும் என்ன எம்பெடெட் சிஸ்டம் embedded system இல்லை இது ட்ரடிஷனல் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் traditional computing system த்தினுள் அமர்ந்திருக்கும் மைக்ரோப்ராசசர் microprocessor அல்ல நாங்கள் அதை ஒரு கம்ப்யூட்டர் computer என்று அழைக்கிறோம் ஆனால் அதை எம்பெடெட் சிஸ்டம் embedded system என்று அழைக்கவில்லை ஏசி மெஷின் acmachine மைக்ரோவேவ் microwave ரெபிரிஜிரேட்டர் refrigerator போன்ற பல தொழில்நுட்பங்களைக் கட்டுப்படுத்தப் பயன்படும் இது மைக்ரோப்ராசசர் microprocessor எம்பெடெட் சிஸ்டம் embedded system என்பது இந்த முறையில் தான் இது வேறு ஏதேனும் ஒரு சிஸ்டம் system தினுள் எம்பெடெட் embedded செய்யப்பட்டுள்ளது குறைந்த செலவிலான மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller கள் முன்பு நான் கூறியது போல அவை ஒற்றை சிப் chip சாதனங்கள் நீங்கள் இங்கே பார்ப்பது பி சி PIC குடும்பத்தைச் சேர்ந்த மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller ன் படமாகும் இது ஒரு பிஐசி PIC மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller ஆகும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள லேஅவுட் layout வரைபடத்தில் ப்ராசெசர் processor மெமரி memory ஐஓ IO சப்ஸிஸ்டெம்ஸ் subsystems கள் அனைத்தும் ஒரே சிப் chip க்குள் எம்பெடெட் embedded செய்யப்பட்டுள்ளது இப்போது எம்பெடெட் சிஸ்டம் embedded system த்தின் சில பயன்பாடுகளைப் பற்றி பேசுவோம் அவற்றில் சிலவற்றை நீங்கள் சுருக்கமாக தொகுத்துக் கூறலாம் ஆனால் அவை கற்பனையால் கட்டுப்படுத்தப்பட்டவை நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய அளவிற்கு வரம்பு இல்லை மேலும் இதுபோன்ற அப்ளிகேஷன் application களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக்கொண்டே இருக்கும் இன்று நாம் ஐஓடி IoT களைப் பற்றி பேசுகிறோம் நாளை ஐஓடி IoT எல்லா இடங்களிலும் இருக்கும் ஒருவேளை அந்த சாதனங்களில் சில உங்கள் உடம்புக்குள் இருக்கும் அந்த சாதனங்களை உங்களுடன் எடுத்துச் செல்வீர்கள் நுகர்வோர் செக்மென்ட் segment ல் நீங்கள் ரெபிரிஜிரேட்டர் refrigerator வாஷிங் மெஷின் washing machine ஏசி மெஷின் AC machine கேமரா camera பற்றி யோசிக்கலாம் இதைப்பற்றி நாங்கள் ஏற்கனவே பேசியுள்ளோம் உங்கள் அலுவலகத்தில் கூட நீங்கள் பிரின்டர்ஸ் printers பாக்ஸ் மெஷின்ஸ் faxmachines போட்டோகாப்பியிங் மெஷின்ஸ் photocopying machines ஸ்கேனர்ஸ் scanners பயோமெட்ரிக் ஸ்கேனர் biometric scanner கேமரா பார் சர்வேயில்லன்ஸ் cameras forsurveillance ஆகியவற்றைப் பயன்படுத்துகிறீர்கள் அவை அனைத்தும் எம்பெடெட் சிஸ்டம் embedded system திற்கான எடுத்துக்காட்டுகள் ஆகும் நீங்கள் ஆட்டோமொபைல்ஸ் automobiles களைப் பற்றி நினைக்கிறீர்கள் இன்று அனைத்து ஆட்டோமொபைல் automobile களும் ஏதோவொரு வகையில் இன்டெலிஜெண்ட் intelligent ஆக இருக்கின்றன அந்த ஆட்டோமொபைல் automobile களுக்குள் உள்ள உள்கட்டமைப்புகளை திறமையான முறையில் பயன்படுத்த முயற்சிக்கும் சில கம்புயூடேஷனல் டிவைஸஸ் computational devices கள் உள்ளன எனவே ஏர்பேக்ஸ் airbags ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் anti lock braking systems என்ஜின் கண்ட்ரோல் engine control டோர் லாக் door lock ஜிபிஎஸ் GPS என இங்குள்ள அனைத்தும் எம்பெட்டட் ப்ராசசர் embedded processor மூலம் கட்டுப்படுத்தப்படுகின்றன தகவலுக்கு மொபைல் போன் mobile phone கள் மிகப்பெரிய உதாரணம் நெட்வொர்க் சுவிட்சு network switch களைப் பயன்படுத்தும் கம்யூனிகேஷன் ரூட்டர்ஸ் communication routers கள் சுவிட்ச் switch கள் வைஃபை Wi Fi ஹாட்ஸ்பாட்ஸ் hotspots கள் தொலைபேசி telephones கள் முதலியன ப்ராசசரை processor ஐ தனித்தனியே தன்னகத்தே கொண்டுள்ளவை நீங்கள் பல இடங்களில் காணும் ஆட்டோமேட்டிக் டோர் லாக்கிங் சிஸ்டம் automatic door locking systems களை நீங்கள் வைத்திருக்கலாம் ஏர்போர்ட் airport கள் மற்றும் ரயில்வே ஸ்டேஷன் railway stations களில் காணப்படும் ஆட்டோமேட்டிக் பேக்கேஜ் ஸ்கிரீனிங்ஸ் automatic baggage screenings கள் சர்வேயில்லன்ஸ் சிஸ்டம் surveillance systems கள் இன்டெலிஜெண்ட் டாய்லெட் intelligent toilets கள் டாய்லெட் toileet களுக்குள் பொருத்தப்பட்ட சில எம்பெட்டட் சிஸ்டம்ஸ் embedded systems கள் யூஸர் user களின் கேள்விகளுக்கு தாமாக பதிலளிக்கக்கூடியவை என அனைத்தும் எம்பெட்டட் சிஸ்டம்ஸ் embedded systems களின் எடுத்துக்காட்டுகள் ஆகும் மீண்டும் மேற்குறிய வரைபடத்தைப் பற்றிப் பேசும்போது எம்பெட்டட் சிஸ்டம்ஸ் embedded systems பார்வைக்கு எப்படி இருக்கும் என தெரிந்து கொள்ளலாம் எங்களிடம் சில ஹார்ட்வர்hardware ருடன் எம்பெட்டட் embedded கம்ப்யூட்டர் computer இருக்க வேண்டும் அதைப் பயன்படுத்த நீங்கள் சில சாப்ட்வேர் software ஐ எழுத வேண்டும் நிச்சயமாக அதைப் பயன்படுத்துவதற்கு சரியான யூசர் இன்டெர்பேஸ் user interface இருக்க வேண்டும் யூசர் இன்டெர்பேஸ் user interface போதுமான எளிமையோடு இருப்பதோடு ஒரு பெரிய கீ போர்டு keyboard ஆக இருக்கக்கூடாது அங்கு நீங்கள் எல்லாவற்றையும் டைப் type செய்யலாம் இது ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷன் application க்கு மிகவும் ஸ்பெசிபிக் specific ஆக இருக்கும் Refer Slide Time 2802 இது நான் காட்டும் கார்ட்டூன் cartoon போன்றது இந்த செவ்வக வடிவ பெட்டி ஒரு ப்ராசஸர் processor ஆகும் ப்ராசஸர் processor உள்ளே நீங்கள் ஒரு டிஜிட்டல் டூ அனலாக் கன்வெர்ட்டர் digital to analog converter அனலாக் டூ டிஜிட்டல் கன்வெர்ட்டர் analog to digital converter கவுண்டர் counters கள் டைமர் timers கள் பல்ஸ் வித் மாடுலேட்டர் pulse width modulator மற்றும் பல சப் சிஸ்டம்ஸ் sub systems களைக் காணலாம் ப்ராசெசர் processor உடன் கூடுதலாக மெமரி memory ஐஓio போர்ட் port கள் போன்றவற்றுடன் எம்பெட்டட் சிஸ்டம் embedded system ஹார்ட் heart ஐ உருவாக்கும் ஒரு பொதுவான மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller இன்று அனலாக் டூ டிஜிட்டல் இன்டெர்பேஸ் analog to digital interface ஐ கொண்டிருக்கலாம் ஏனென்றால் வெளி உலகத்திலிருந்து வரும் இன்புட் input கள் பெரும்பாலானவை இயற்கையில் அனலாக் analog ஆக இருக்கும் அவை இயற்கையில் தொடர்ச்சியாக வெப்ப நிலை ஈரப்பதம் அழுத்தம் போன்றவற்றை ஒத்து இருக்கின்றன இதன் மூலம் இந்த விரிவுரையின் முடிவுக்கு வருகிறோம் அடுத்த விரிவுரையில் எங்கள் கலந்துரையாடலுடன் தொடருவோம்